ரிபிரசெண்ட்ங் ஏ மூவிங் பார்ட்டிகள் பை ஏ வேவ் பேகெட் பொருளின் அலை தன்மை குறித்து நாங்கள் விவாதித்து வருகிறோம் கடந்த இரண்டு விரிவுரைகளில் நான் முன்வைத்திருப்பது என்னவென்றால் இயங்குவிசை கொண்ட ஒரு துகள் அதனுடன் பயணிக்கும் அலைகளுடன் தொடர்புடைய அலைநீளமான லாம்ப்டாவைக் கொண்டுள்ளது அதாவது wavehp இவை என்ன வகையான அலைகள் என்று நாம் சொல்லவில்லை நமக்குத் தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால் துகள் நகரும் போது சில அலை பயணிக்கிறது அது ஒரு hp அலைநீளத்தைக் கொண்டுள்ளது இந்த அலைகளின் இருப்பை எவ்வாறு சரிபார்ப்பது அல்லது சோதிப்பது என்பதையும் நாங்கள் விவாதித்தோம் நான் விவாதித்த 3 சோதனைகள் ஒரு படிகத்திலிருந்து துகள்களின் விளிம்பு விலகல் ஆகும் இது ஒரு படிகத்திலிருந்து எக்ஸ் கதிர்கள் மாறுபடுவதைப் போன்றது இரண்டும் ப்ராக் உறவை திருப்திப்படுத்துகிறது அவை 2dSinθnλஎனப்படும் எக்ஸ் கதிர்களுக்கு இது எக்ஸ் கதிர்களின் அலைநீளமாகவும் எலக்ட்ரான்கள் அல்லது படிகத்திலிருந்து விளிம்பு விலகல் பெரும் துகள்களுக்காகவும் இருக்கும் இது துகள்களின் லாம்ப்டாவாக இருக்கும் அவை nh p ஆகும் ஒளியின் அலைகளிலிருந்து வரும் துகள்களையும் நான் உங்களுக்கு வழங்கினேன் இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகப் புரிந்துகொள்வது அவற்றின் சில தவறான கருத்துக்களை இப்போதே அழிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் துகள்கள் இயக்கத்துடன் தொடர்புடைய அலைகள் இருப்பதால் ஒரு அலை இருப்பதைப் போலவே துகள் நகர வேண்டும் என்பதே முதலாவது தவறான கருத்து அதாவது சில நேரங்களில் துகள் தானே ஒளி அலையாகவும் அலைநீளம் λ hp உடன் செயல்படுகிறது என்ற தவறான கருத்து உள்ளது இது தவறானது துகளோடு தொடர்புடைய இந்த அலை வர்ணிப்பது என்னவென்றால் இயங்குவிசை p உடன் நகரும் ஒரு துகள் இருந்தால் அந்த துகள் உடன் ஒரு அலை தொடர்புடையது தொடக்க விளக்கத்தில் சமன்பாட்டை எழுதும் வரை இந்த அலை என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் λ hp என்ற அலைநீளம் கொண்ட ஒரு தொடர்புடைய அலை என்று சோதனை ரீதியாக நிறுவப்பட்டுள்ளது எனவே இது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு துகள் நகரும் போது அதனுடன் தொடர்புடைய ஒரு அலை உள்ளது எண் 2 துகள்களின் மாறுபாடு அல்லது இது துகள்களின் குறுக்கீடு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான துகள்களுக்கான புள்ளிவிவரமாகும் இதில் நான் சொல்வது என்னவென்றால் நான் ஒரு இரட்டை பிளவு பரிசோதனை செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த பக்கத்தில் இருந்து எலக்ட்ரான்கள் வந்து இறுதியாக நான் ஒரு குறுக்கீடு முறையைப் பார்க்கிறேன் தவறான கருத்து என்னவென்றால் நான் இந்த எலக்ட்ரான்களை செல்ல அனுமதிக்கும்போது ஒரு எலக்ட்ரான் வருகிறது மற்றும் இரண்டாவது எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானுடன் குறுக்கிடுகிறது பின்னர் அவை குறுக்கிட்டு எங்காவது செல்கின்றன என்பது தவறான கருத்து என்ன நடக்கிறது என்பது ஒவ்வொரு எலக்ட்ரானும் எப்படியாவது பிரிக்கப்படுகிறது ஆனால் எலக்ட்ரான் பிரிக்கப்படாது அதன் அலை பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு எலக்ட்ரானுடனும் தொடர்புடைய அலை ஒரு இடைமுக வடிவத்தை உருவாக்குகிறது ஒரு எலக்ட்ரான் இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே செல்ல முடியும் எனவே குறுக்கீடு முறையை நாம் உண்மையில் காணவில்லை ஆனால் அது உருவாகி வருகிறது எனவே என்ன நடக்கும் நீங்கள் மெதுவாக ஒரு எலக்ட்ரான் ஒரு நேரத்தில் அனுமதிக்கும் போது நிறைய தரவுகளை சேகரித்தால் அல்லது ஒரே நேரத்தில் ஒரு எலக்ட்ரான் மட்டுமே பிளவுகளை கடந்து செல்ல அனுமதிக்கும்போது நாங்கள் நிறைய தரவுகளை சேகரித்த பிறகு நீங்கள் இது போல் வெளிப்படும் ஒரு வடிவத்தைக் காண்கிறீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் ஒவ்வொரு எலக்ட்ரானும் தன்னைத்தானே தலையிடுகின்றன இன்னும் துல்லியமாக ஒவ்வொரு எலக்ட்ரானுடனும் தொடர்புடைய அலை இரண்டு தட்டுகளிலும் செல்கிறது மற்றும் யங்கின் Youngs இரட்டை பிளவு பரிசோதனையில் ஒளி அலை குறுக்கீடு போல வெளியே வருவதை போல் இந்த அலைகளும் தலையிடுகின்றன அதன்படி துகள் எங்காவது செல்கின்றன துகள் பிரிக்க முடியாது எனவே பெரிய எண்ணிக்கையிலான துகள்கள் வரும்போது மட்டுமே அவை ஒன்றுக்கொன்று தலையிடுகின்றன பின்னர் குறுக்கீடு வடிவத்தில் உருவாகின்றன என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் இல்லை ஒவ்வொரு துகள் ஒற்றை துகளோடு தொடர்புடைய அலை தான் தன்னுடன் குறுக்கிட்டு படிக பரவல் சோதனையிலும் ஒரு மாதிரியை உருவாக்குகிறது ஒவ்வொரு எலக்ட்ரானுடனும் தொடர்புடைய அலை ஒவ்வொரு துகள் தன்னைத்தானே தலையிடுகிறது பின்னர் நீங்கள் நிறைய தரவுகளை சேகரிக்கும் போது துகள்களின் மாதிரி எங்காவது செல்வதை நீங்கள் காணலாம் எனவே இந்த 2 தவறான கருத்துக்களை நான் அழித்துவிட்டேன் என்று நம்புகிறேன் இப்போது நான் டிராக் கபிட்சா விளைவுக்கு சிறிது நேரம் கொடுக்க விரும்புகிறேன் அதில் நாங்கள் சொன்னது என்னவென்றால் நான் நிற்கும் ஒளியை எடுத்துக்கொண்டால் எலக்ட்ரான்கள் அல்லது சில துகள்கள் இந்த பக்கத்திலிருந்து குறிப்பிட்ட கோணத்தில் வரட்டும் அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் சரியாக அலைவளைவு பெறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் அதே இயங்குவிசை p அதே கோணம் கொண்டு இது எவ்வாறு நிகழ்கிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது ஒரு அலை என்பது இந்த வழியில் பயணிக்கும் அலை மற்றும் சம அலைவீச்சுடன் வேறு வழியில் பயணிக்கும் அலை என்பது அலைகள் பற்றிய எங்கள் விவாதத்திலிருந்து நினைவுபடுத்துகிறது எனவே எலக்ட்ரான் வரும்போது என்ன நடக்கும் இது கீழே வரும் ஒரு ஃபோட்டானை உறிஞ்சக்கூடும் எனவே அது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு கிக் பெறுகிறது பின்னர் மற்ற அலை செல்லும் அலை அந்த ஃபோட்டானை கொடுக்க தூண்டப்படலாம் எனவே இது மற்றொரு கிக் பெறுகிறது அதை இன்னும் முறையாக செய்வோம் எனவே இந்த இயங்குவிசை p வரும்போது எலக்ட்ரான் இந்த பக்கத்திலிருந்து அதிர்வெண் நுவின் ஃபோட்டானை உறிஞ்சிவிடும் என்று வைத்துக்கொள்வோம் இது ஃபோட்டானின் இயங்குவிசை கொண்டு கிக் பெறுகிறது இது ஒளி h என்றும் எழுதப்படலாம் அது hνcஆகும் இது நிற்கும் அலை என்பதால் இந்த வழியில் ஒரு வெளிச்சமும் வருகிறது எதிர் திசையில் செல்லும் ஃபோட்டானை வழங்க இந்த எலக்ட்ரானைத் தூண்டலாம் இது ஃபோட்டானுக்கு மற்றொரு கிக் சேர்க்கிறது இது மீண்டும் hνc எனவே இறுதியாக ஃபோட்டான் இயங்குவிசை இந்த வழியில் செல்ல வைக்கிறது எனவே இது ஒரு கோண தீட்டாவில் வந்து இந்த கோண தீட்டாவில் வெளியே சென்று p ஐ அப்படியே வைத்திருந்தது pஎவ்வளவு p இந்த பெரிய அம்பு எனவே ஃபோட்டான் திசையில் இந்த pஉள்ளது அவை 2pSinθ க்கு சமம் அதை நான் உருவாக்கிய இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம் இது h ஒளி மடங்கு 2 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இதில் 2 ஃபோட்டான்கள் சம்பந்தப்பட்டுள்ளன எனவே 2 ஆகும் இதை என்னால் 2ℏ2π என எழுத முடியும் அது 2ℏklight க்கு சமம் நீங்கள் பல வழிகளில் எழுதலாம் ஆனால் இது ℏk ஒளியின் இயங்குவிசை உங்களுக்குக் கூறுகிறது எனவே எலக்ட்ரானின் sinθ மடங்கு p ஐ நான் 2helectronஎன எழுத முடியும் அவை 2hlight போன்றது மற்றும் அது உடனடியாக உங்களுக்கு lightsinθ electron என அளிக்கிறது முந்தைய சொற்பொழிவில் 2 சம தளங்களுக்கு இடையேயான இந்த வித்தியாசத்துடன் பெறப்பட்ட பிராக்ஸ் நிபந்தனைக்கு சமமான அதே சமதளம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன இது light2ஆகும் எனவே இது டிராக் கபிட்சா அல்லது கபிட்சா டிராக் விளைவைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு வழியாகும் அங்கு எலக்ட்ரான் ஒரு ஃபோட்டானை உறிஞ்சி பின்னர் அந்த ஃபோட்டானை எதிர் திசைகளில் வெளியிடுவதற்கு தூண்ட எங்களுக்கு இரண்டு மடங்கு கிக் கிடைக்கிறது எனவே இப்போது அதைச் செய்தபின் துகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இந்த அலையைப் பற்றி புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போது ஒரு அலை என்பது வெளிப்பரப்பில் பரவிய ஒன்று எனவே நீங்கள் ஒரு சமதள அலையை எடுத்தால் அது வெளிப்பரப்பு முழுவதும் பரவக்கூடும் சிலர் அதை முடிந்தவரை வரைவார்கள் எனவே இது வெளிப்பரப்பில் பரவியிருக்கும் ஒரு அலை மறுபுறம் நீங்கள் ஒரு துகள் பார்த்தால் அது எங்கோ தெரிகிறது அது இங்கே இருக்கலாம் அது இங்கே இருக்கலாம் ஒரு நிலையில் இருக்கலாம் எனவே இது ஒரு கட்டத்தில் பரவாநிலை பெற்றுள்ளது ஒரு துகள் தொடர்புடைய அலை இருந்தால் துகள் பரவாநிலை பெறுகிறது ஆனால் அலை எல்லா இடங்களிலும் பரவுகிறது துகள் எங்கே இது இங்கே இருக்கிறதா இது இங்கே இருக்கிறதா இது இங்கே இருக்கிறதா அலையில் அது எங்கே எனவே அலைகளில் எங்கு காணப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அது ஒரு கேள்வி மற்ற கேள்வி என்னவென்றால் இந்த அலைகளின் வேகத்தையும் கணக்கிடுவோம் சார்பியல் அல்லாத நியதியில் நான் ஒரு கணக்கீடு செய்தால் சார்பியல் அல்லாத vwaves அதிர்வெண் இருக்க போகிறது அதிர்வெண் மடங்கு ஆற்றல் Eh தவிர வேறில்லை என்பது hp ஆகும் h ரத்தாகிறது மற்றும் நான் Epபெறுகிறேன் அவை p22mp தவிர வேறில்லை அது p2m அது vparticle 2ஆகும் மறுபுறம் நான் ஒரு சார்பியல் கணக்கீடு செய்தால் சரி எனவே நான் ஒரு சார்பியல் கணக்கீட்டைச் செய்வேன் பின்னர் நான் மீண்டும் vwaves ஆற்றலுக்கு சமமாக பெறுவேன் இது இப்போது mc21 v2c21h மடங்கு இயங்குவிசை ஆக இருக்கும் இது hmv1 v2c2 நான் இந்த நியதியை ரத்து செய்கிறேன் நான் m ரத்து செய்கிறேன் நான் h ரத்து செய்கிறேன் மற்றும் எனக்கு c2vparticle கிடைக்கிறது இரண்டு நிகழ்வுகளிலும் அலை வேகம் vparticle க்கு சமமானதல்ல என்பதை நான் காண்கிறேன் எனவே என்ன நடக்கிறது எனவே துகளோடு தொடர்புடைய ஒரு அலையின் இந்த கருத்தில் இருந்து ஒரு காரணத்தைக் கொண்ட 2 கேள்விகள் ஆகும் எண் ஒன்று என்பது அலைகளில் எங்கே துகள் அமைந்துள்ளது என்பதாகும் கேள்வி எண் 2 என்பது துகள் வேகம் அலை நிலையில் எவ்வாறு நுழைகிறது என்பதுதான் இவை இரண்டும் ஏதோ அலைகளின் குழு என்று அழைக்கப்படுகின்றன அதைத்தான் நான் அடுத்து விவாதிக்கப் போகிறேன் எனவே எல்லா இடங்களிலும் ஒரு அலை இருப்பதாக நாங்கள் கூறும்போது துகள் எங்குள்ளது என்று எனக்குத் தெரியவில்லை இது எங்காவது இருந்திருக்க வேண்டும் அதை புள்ளியால் காண்பிக்க வேண்டும் புள்ளி வெளியே விடட்டும் துகள் உண்மையில் எப்போது என்று கூறுகிறது அதை நகர்த்துவது எல்லையற்ற அலைகளின் தொடரால் குறிக்கப்படவில்லை மாறாக இந்த அலை துகள் நிலையைச் சுற்றி பரவா நிலை பெறலாம் எனவே துகள் எங்கோ ஒரு பெரிய வீச்சு உள்ளது எனவே இது ஒரு சுயவிவரத்தைக் கொண்டுள்ளது அலை சுயவிவரத்தைக் கொண்டுள்ளது இந்த சுயவிவரத்திற்குள் துகள் காணப்பட வேண்டும் எனவே இது x எனில் இந்த அலை பரவுகிறது பின்னர் இந்த சுயவிவரத்திற்குள் துகள் காணப்படுகிறது அந்த அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் கவனியுங்கள் நான் சொல்வதை விட நான் உண்மையில் அதிகம் சொல்கிறேன் நான் சொல்வது என்னவென்றால் துகள் எவ்வாறு அலை என்று நான் தொடர்புபடுத்தினால் அது சில டெல்டா x க்குள் அமைந்திருக்க முடியும் அது துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் உண்மை அறிக்கை துல்லியமாக x 0 ஆக இருந்தால் என்னால் துகளை கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் தொடர்புடைய ஒரு அலை அந்த அலைக்குள் எங்கும் இருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக நான் இந்த துகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒரு அலையை எடுக்கும்போது நான் முன்பு உருவாக்கிய ஒரு சுயவிவரத்துடன் எடுத்துக்காட்டாக அலைவடிவம் இப்போது நான் இந்த x என்ற கிரேக்க சின்னங்களை அறிமுகப்படுத்துவேன் ஏனெனில் நான் பின்னர் அதைப் பயன்படுத்தப் போகிறேன் எடுத்துக்காட்டாக வடிவத்தில் இருக்கப் போகிறது அது Sink0x 0t e x22 ஆக இருக்கலாம் எனவே நீங்கள் துகள் அந்த நிலையில் இருந்து வெகு தொலைவில் செல்லும்போது அது சிதைந்துவிடும் எனவே துகள் நிலை x0 இல் இருந்தால் இதை நான்Sink0x 0x e 22 என்று எழுதலாம் இந்த அலைபோன்ற அசைவின் இந்த லாம்ப்டாவுடன் k நாட் தொடர்புடையது எனவே இதை 2π0 என எழுதலாம் 0 என்பது க்கு மேல் உள்ள துகள் ஆற்றலுடன் தொடர்புடையது இது 2πν க்கு சமம் இது 2πEhக்கு சமம் எனவே சில அலைநீளம் தொடர்புடையது ஆனால் சுயவிவரமும் உள்ளது எனவே இதுபோன்ற விஷயங்களில் k நாட் மட்டுமல்ல மற்ற விஷயங்களும் உள்ளன அவை எவ்வாறு உள்ளன ஈஜென் செயல்பாடுகளின் அடிப்படையில் ஒரு பொது அலையை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது பற்றி நான் உங்களிடம் சொன்னதற்கு மீண்டும் செல்வேன் எனவே இதை நான் ஒரு ஃபோரியர் உருமாற்றமாக அல்லது வெவ்வேறு கால இடைவெளியில் சில நிலையான AkSinkx ωt ஆக எழுத முடியும் இதை நான் AkSinωt kx சமமாக எழுத முடியும் எந்த வழியைப் பொறுத்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் அதனால் நான் பாவத்தை மாற்ற முடியும் இதை நான் விரும்புகிறேன் K மற்றும் தொடர்ச்சியான வழக்கில் இது ஒரு ஃபோரியர் உருமாற்றமாக எழுதப்படுகிறது இது சில A இன் தொகையீடு அவை k eiωt kx d k இங்கே k மைனஸ் ∞ முதல் வரை ஆகியவற்றின் செயல்பாடாக இருக்கும் மற்றும் Ak க்கு என்பது k ஆனது k0 க்கு சமமாக பெரும் போது உச்சத்தை தொடும் ஏனெனில் இது ஒரு முக்கிய அலைவடிவம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மற்றும் இது இதிலிருந்து சிதைந்து விலகிச் செல்கிறது எடுத்துக்காட்டாக நான் A k எதிராக k நிகழ்வுக்கோப்புக்கு சென்றால் அது அதன் வடிவமாக இருக்கலாம் ஒருவேளை கே நாட் அங்கே மிகப்பெரியது பின்னர் சிதைவடைகிறது என்றால் அதன் வடிவம் பெறலாம் எனவே சில அலைகள் கலக்கப்படுகின்றன இது சில k க்குள் k ஆகும் k எதனுடன் தொடர்புடையது டி ப்ரோக்லியின் de Broglie's கருதுகோளால் k என்பது 2π ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது 2πhp ஐத் தவிர வேறில்லை இது p ஐ அளிக்கிறது இது pℏk என்பதைக் குறிக்கிறது எனவே துகள் இயங்குவிசை k உடன் ℏk என தொடர்புடையது அவற்றின் தொகை k பரவுகிறது என்று நான் கூறும்போது அதாவது துகள் இயங்குவிசை மிகத் துல்லியமாகக் குறிப்பிடவில்லை அதில் ஒரு பெரிய பகுதி k 0 ஆகும் ஆனால் அதில் ஒரு பரவலும் உள்ளது எனவே குறிப்பாக நிலை சரியாக குறிப்பிடப்படவில்லை இயங்குவிசைக்கு கூட ஒரு பரவல் உள்ளது என்றால் உந்தம் துல்லியமாக இருந்திருக்கும் எனவே நிலையான அலை நீளத்தின் சமதள அலை மைனஸ் முடிவிலியிலிருந்து பிளஸ் முடிவிலிக்கு பரவுகிறது எனவே ஒரு பரவா நிலை ஆக்கப்பட்ட துகள் டெல்டா x க்கு அது நிலை என்பது சரியாகத் தெரியவில்லை இயங்குவிசை சரியாகத் தெரியவில்லை உண்மையில் இந்த அலைவீச்சுக்குள் அமைந்துள்ள இந்த துகள் இருந்தால் அது இங்கே எங்காவது அமைந்துள்ளது என்பதை நீங்கள் காட்டலாம் பரவல் x ஆகும் அதனுடன் தொடர்புடைய ஃபோரியர் உருமாற்றம் k 0 ஐச் சுற்றி பரவுகிறது இது A k மற்றும் வேகம் k ஆகும் பின்னர் kx என்பது 1 இன் வரிசையாகும் மற்றும்k என்பது ஒன்றும் இல்லை Δpx 1 இன் வரிசையில் உள்ளது அல்லது p மற்றும் x ஆகியவை வரிசையில் உள்ளன இது துகள் அலை தன்மையைக் கொண்டிருப்பதன் மற்றொரு விளைவு நான் 2 ஐ சரிசெய்ய விரும்பினால் இயங்குவிசை அதனுடன் தொடர்புடைய நிலையையும் என்னால் கொடுக்க முடியாது நான் கிளாசிக்கலாகச் செய்யும் அதே துல்லியத்துடன் அதே திசையும் அவை தயாரிப்பு உண்மையில் உள்ளன இது நிச்சயமற்ற கொள்கையின் அறிக்கை இது பின்னர் விரிவுரைகளில் வரும் ஆனால் இப்போது நான் அலை மற்றும் துகள் தன்மையை ஒன்றாகப் பார்த்தால் நீங்கள் விரும்பும் அளவுக்கு துல்லியத்தன்மைக்கு இயங்குவிசையையும் நிலையையும் குறிப்பிட முடியாது என்பதை நான் தெரிவிக்க விரும்பினேன் அவைகள் ஒரு பரஸ்பர உறவைக் கொண்டுள்ளது px என்பது வரிசையில் உள்ளது எனவே இப்போது இந்த அலை பாக்கெட்டைக் குறிக்கும் முந்தைய ஸ்லைடில் நான் ஃபோரியர் உருமாற்றமாக எழுதினேன் மேலும் இந்த ψ ஐ ∞ Akeiωt kxdk க்கு சமமாக எழுதப் போகிறேன் நான் ஏன் k ஐ மட்டுமே ஒருங்கிணைக்கிறேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏனென்றால் என்பதும் k இன் செயல்பாடு ஆகும் இப்போது 0 க்கு சமமாக சொல்லலாம் சிறப்புக் குறிப்பு 0 ஆல் வழங்கப்பட்டது இது ∞ Ake ikxdx இன் தொகையீடு மற்றும் இது 0 ஆகும் சில நேரத்திற்கு பின்னர் என்ன நடக்கும் இந்த k a என்பது k0 ஐ சுற்றி உச்சம் பெரும் எனவே நான் இப்போது சரி இல்லை சை x கோமா t முந்தைய விரிவுரையில் இருந்து நினைவு கூர்கிறேன் நான் நேர சார்புநிலையை எழுத விரும்பினால் ஒரு அலைக்கு நிகழும் நேர சார்புநிலையை நான் வைப்பேன் எனவே இது eiωt kxdk ஆக இருக்கும் நேரத்தை குறித்து இந்த செயல்பாடு அல்லது அலை செயல்பாடு எப்படி இருக்கும் நான் சரம் செய்தபோது நினைவுகூருங்கள் நான் அதற்கு முக்கோண சரத்தின் வடிவத்தைக் கொடுத்து அதைக் காண்பித்தால் நேரத்தை குறித்து இடப்பெயர்வு அனைத்து ஈஜென் அதிர்வெண்கள் மற்றும் ஈஜென் செயல்பாடுகளின் கூட்டுத்தொகையாக வழங்கப்பட்டது அதே வழியில் இதை நான் இருப்பேன் எழுதப் போகிறேன் இப்போது A என்பது k k0 க்கு சமமாக இருக்கும் இடத்தில் மிகப்பெரியதாக இருப்பதால் ω ஐ k0dωdkk0 Δk ஆக விரிவாக்குவோம் எனவே நான் இப்போது எழுதப் போகிறேன் xt என்பது ∞Akei0t k0xeidωdkk0k kxdk க்கு சமம் சுருள் அடைப்புக்குறிக்குள் காட்டப்பட்டுள்ள விகிதம் k ஐ சார்ந்து இல்லை என்பதால் இதை நான் வெளியே எடுத்து ei0t k0x ∞Akeidωdkk0k kxdk என எழுதலாம் A ஐ எழுதுவதற்கு பதிலாக இதை ஒரு k இன் செயல்பாடாக எழுதலாம் இங்கு k என்பது k 0 இலிருந்து வேறுபடுகிறது eidωdkk0t x இங்கே ஒரு t உள்ளது மன்னிக்கவும் இங்கே ஒரு t இருந்தது k மற்றும் k க்கு மேல் தொகையீடு ஆகும் மற்றும் இது என்ன நினைவுகூருங்கள் இந்த அலைகளின் சிறப்புக் குறிப்பு சரியாக வழங்கும் இந்த செயல்பாடு Akeikxdk ஆகும் எனவே இதுதான் 0 என்று நான் முன்பு உங்களுக்குக் காட்டினேன் எனவே நான் அதே சிறப்புக் குறிப்புக்கு வரப்போகிறேன் இது 0 ஆக இருக்கும் இப்போது தவிர |dωdk|k0t x ஆக பெறுவேன் எனவே என்ன நடந்தது இந்த நேரத்தில் இருந்த இந்த சிறப்புக் குறிப்பு dωdkk0 t தூரத்தால் மாற்றப்பட்டுள்ளது எனவே இது இப்போது dωdkk0t x இன் 0 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது இது இவ்வளவு dωdkk0 t ஆல் மாற்றப்பட்டிருந்தால் அதாவது இது k 0 இல் v dωdk வேகத்துடன் நகர்ந்துள்ளது எனவே இந்த துகள் இந்த அலை சிறப்பு குறிப்பால் வழங்கப்படுகிறது நேரத்தை குறித்து இந்த சக k0 t இல் கணக்கிடப்பட்ட dωdk தூரத்தினால் நகர்ந்த துகள் இங்கே அடைந்த அதே வடிவத்துடன் நகர்த்துகிறது எனவே இது நகர்த்திய வேகத்தை k0 இல் dω dk என்று குறிக்கிறது இது குழு திசைவேகம் என அழைக்கப்படுகிறது vg என்பது குழு திசைவேகம் ஏனெனில் நகர்ந்த அலைகளின் குழு மற்றும் இந்த குழு திசைவேகம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது துகள் வேகத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அதை சரிபார்க்கலாம் எனவே E என்பது p22m ஆக வழங்கப்படுகிறது இது இப்போது உங்களுக்கு தெரிந்த 2k22m ஆகும் எனவே இது E என்பது 2πEhஎன்பது 2k22m ஆகும் எனவே k0 இல் dωdk என்பது k0 இல் ℏkm ஆக இருக்கும் இது k0m ஆகும் இது p0m க்கு சமம் இது துகள் திசைவேகத்திற்கு சமம் எனவே துகள் வேகத்தின் துகள் திசைவேகம் குழு திசைவேகத்திற்கு சமம் என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே முடிவில் நான் ஒரு அலையை ஒரு துகள் உடன் தொடர்புபடுத்தும்போது துகளை நான் ஒரு அலை பாக்கெட் என்று அழைப்பதன் மூலம் விவரிக்கப்படுகிறது இது ஒரு அலை பாக்கெட் துகள் வேகம் குழு திசைவேகம் போன்றது அடுத்த விரிவுரையில் இந்த அலைக்கான அலை சமன்பாட்டை உருவாக்குவோம் மேலும் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி சிக்கல்களைத் தீர்க்கத் தொடங்குவோம்